கோனிக் செக்சன்ஸ் VII அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தற்போது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 02லெக்ச்சர் எண் 15 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வகுப்பில் நாம் பரவளையம் எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி கற்கலாம் ஒரு கூம்பை அதனுடைய சாய்ந்த முனைக்கு இணையாக படத்தில் காட்டியுள்ளபடி வெட்டும் பொழுது நமக்கு பரவளையம் கிடைக்கிறது பரவளையத்தை உருவாக்குவதற்கு மூன்று வழிமுறைகள் உள்ளன முதலாவதாக போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் இரண்டாவதாக ரெக்டாங்கில் மற்றும் மூன்றாவதாக டேன்ஜெண்ட் முறை உள்ளன போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறையில் எவ்வாறு உருவாக்குவது என்பதை நினைவு கூர்வோம் டைரக்ட்ரிக்ஸ் என்பது முடிவிலா எஸன்ட்ரிசிட்டி கொண்டது ஒரு வட்டத்திற்கு குவியம் இருக்கும் பொழுது அதனுடைய எஸன்ட்ரிசிட்டி அதிகமாகும்போது அது நீள்வட்டமாக மாறுகிறது டைரக்ட்ரிக்ஸிலிருந்து அதனுடைய எஸன்ட்ரிசிட்டியை அதிகரிக்கும் பொழுது அது பரவளையம் ஆக மாறுகிறது அதனுடைய எஸன்ட்ரிசிட்டி 1க்கு சமமாகும் பரவளையத்தின் எஸன்ட்ரிசிட்டி 1 எனும் பொழுது பரவளையத்தின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி மற்றும் குவியத்திற்கும் மற்றும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடைப்பட்ட விகிதம் சமமாகும் இதை நாம் CC என்ற அச்சின் மீது குவியம் புள்ளி V Cஎன்று குறிப்பிடுகிறோம் பரவளையத்தில் CV மற்றும் VF ஆகியவை சமமாகும் எஸன்ட்ரிசிட்டியை மேலும் அதிகரிக்கும் பொழுது அதிபரவளையம் கிடைக்கிறது முடிவிலா எஸன்ட்ரிசிட்டி என்பது ஒரு செங்குத்து கோடு அல்லது நேர்கோடு ஆகும் எஸன்ட்ரிசிட்டி என்பது வளைவரையின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி மற்றும் குவியத்திற்கும் மற்றும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடைப்பட்ட விகிதம் ஆகும் என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம் இப்பொழுது முதலாவதாக போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் வழிமுறையை பயன்படுத்தி நாம் பரவளையத்தை வரைவோம் முதலில் ஒரு உதாரணத்துடன் தொடங்குவோம் இதில் டைரக்ட்ரிக்ஸிலிருந்து குவியம் இருக்குமிடம் கொடுக்கப்பட்டுள்ளது பரவளையத்தின் எஸன்ட்ரிசிட்டி என்பது ஒருவேளை கொடுக்கப் படவில்லை என்றாலும் கூட 1 ஆகும் இப்பொழுது நாம் பரவளையத்தை உருவாக்குவோம் பரவளையத்தின் எஸன்ட்ரிசிட்டி 1 மற்றும் டைரக்ட்ரிக்ஸிலிருந்து குவியத்தின் தூரம் 60 mm என எடுத்துக்கொள்ளலாம் போகஸ் டைரக்ட்ரிக்ஸ் வழிமுறையை பயன்படுத்தி நாம் பரவளையத்தை உருவாக்கலாம் படத்தில் காட்டியுள்ளபடி புள்ளி C மற்றும் C' மற்றும் குவியம் F ஆகியவற்றைக் குறித்து கொள்க எஸன்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி V என்ற புள்ளியை நாம் குறிக்க முடியும் இங்கே VF மற்றும் CV ஆகியவை சமமாகும் இதற்காக இதில் நாம் AB என்ற கோட்டை டைரக்ட்ரிக்ஸ் என வரைவோம் அதற்கு செங்குத்தாக CC' என்ற கோட்டை வரைக டைரக்ட்ரிக்ஸிலிருந்து குவியத்தின் தூரம் நமக்கு தெரியும் எனவே V என்ற புள்ளியை குறிக்க C மற்றும் F ஆகியவற்றின் இருப்பிடம் ஏற்கனவே நமக்கு தெரியும் CV மற்றும் VF ஆகியவை தெரிந்தவுடன் நாம் பரவளையத்தை உருவாக்கலாம் நாம் இதை CC' புள்ளி V டைரக்ட்ரிக்ஸ் AB என அழைக்கலாம் முதலில் CC' என்று அச்சின் மீது டைரக்ட்ரிக்ஸ் AB வரைக இப்பொழுதே நாம் இணையாக இதை வரைபடத்தாளில் உருவாக்கலாம் முதலில் செங்குத்தாக டைரக்ட்ரிக்ஸ் வரைந்து அதற்கு AB என்று பெயரிடுவோம் அதேபோல் கிடைமட்டமாக CC' என்ற அச்சு கோட்டை வரைக அதை நீளமானதாக வரைந்தாலும் அதற்கு CC' என்று பெயர் இடுக அது முடிந்த பிறகு CC' மீது F குறிக்கவும் அதாவது CF மதிப்பு 60 mm ஆகும் இதை நம்முடைய தாளில் வரையலாம் CC' அச்சில் Fஐ குறிக்கவும் அதாவது இங்கே CFன் மதிப்பு 60 mm ஆகும் எனவே 60 mm தொலைவில் குவிய புள்ளியை குறிக்கவும் CFன் மத்திய புள்ளியில் V உள்ளது ஏனென்றால் இங்கே எஸன்ட்ரிசிட்டி 1 ஆகும் அதாவது V 30 mm தொலைவில் உள்ளது Vலிருந்து செங்குத்தாக VB என்ற கோட்டை வரைக இங்கு VB என்பது VFக்கு சமமாகும் எனவே VB என்ற செங்குத்துக் கோடு வரைக இங்கே VF தொலைவு எவ்வளவு உள்ளதோ அந்த தொலைவில் B என்ற புள்ளியை குறிக்கவும் வரைபடத்தாளில் கவராயத்தை பயன்படுத்தி VFதொலைவை அளந்து இருபக்கமும் குறித்து அவ்விரு புள்ளிகளை இணைக்க வேண்டும் இதை BB' என்று நாம் அழைக்கலாம் எனவே VB மற்றும் VF ஆகியவை சமமாகும் அதன்பின் C என்ற புள்ளியை B உடன் இணைக்க வேண்டும் இவ்வாறாகவே படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்க இப்பொழுது நாம் VC' கோட்டின் மீது 1 2 3 4 5 என்ற புள்ளிகளை குறிக்க வேண்டும் 1 2 3 4 5 ஆகியவை தன்னிச்சையான புள்ளிகள் ஆகும் இதை சமமான பாகங்களாக பிரித்து 12 குவியம்56 மற்றும் 7 ஆகிய புள்ளிகள் வழியே செங்குத்துக் கோடுகள் வரைய வேண்டும் இந்த செங்குத்து கோடுகளை வரைந்து 1' 2' 3' 4' ஆகிய புள்ளிகளை பெறலாம் இங்கே உள்ள வலைப்பின்னல் புள்ளிகள் ஒத்துப்போவதால் இந்த பரவளையம் F என்ற புள்ளி வழியாக பாய்கிறது அதன் பிறகு படத்தில் காட்டியுள்ளவாறு நாம் செங்குத்து கோடுகளை வரைய வேண்டும் இவ்வாறாகவே நாம் B' B மற்றும் C B' மற்றும் C ஆகியவற்றை உருவாக்கி இணைத்தோம் 1 2 3 4 என்ற புள்ளியிலிருந்து CBக்கு செங்குத்துக் கோடுகள் வரைந்து 1' 2' 3' 4' என்ற புள்ளிகளை பெற்றது போலவே அடுத்த பக்கத்திலும் நாம் இதுபோன்ற புள்ளிகளை பெற முடியும் Fஐ மையமாகக்கொண்டு 1 1'ஐ ஆரமாக கொண்டு இரு பக்கமும் ஆர்க் வரைய வேண்டும் இதை நாம் ஏற்கனவே செய்து விட்டதால் இதை அழித்து விடலாம் படத்தில் காட்டியவாறு மீண்டும் நாம் AB CC' குவியம் F V ஆகிய புள்ளிகளை குறிக்கலாம் Fஐ மையமாகக்கொண்டு 11'ஐ ஆரமாக எடுத்துக்கொள்ளலாம் 11' என்பது படத்தில் காட்டியுள்ளவாறு CB என்ற கோட்டை ஏதோ ஒரு இடத்தில் சந்திக்கிறது அந்த புள்ளியை நாம் படத்தில் காட்டியுள்ளவாறு பெறலாம் 1லிருந்து செல்லும் கோடும் CBலிருந்து செல்லும் கோடும் சந்திக்கும் புள்ளியை 1' என்று குறித்து கொள்க எனவே 1லிருந்து செல்லும் கோட்டை நீட்டிக்கும் பொழுது 1' கிடைக்கிறது 1லிருந்து 1' எவ்வளவு நீளத்தில் இருந்தாலும் அதை ஆரமாக பயன்படுத்தி குவியம் Fலிருந்து 11' என்ற கோட்டில் ஆர்க் வரைக இதை அப்படியே வரைபடத்தில் 11' நீளத்தை எடுத்துக்கொண்டு குவியத்திலிருந்து ஆர்க் வரைய வேண்டும் அதேபோல் 22'33' மற்றும் 44' கோடுகளில் குவியத்திலிருந்து ஆர்க் வரைய வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு இதற்கு F'3'4' என்று பெயரிடுக எனவே 3லிருந்து 3' வரை அளந்து F ஐ மையமாகக்கொண்டு CB 33' கோட்டில் ஆர்க் வரைக அதேபோல் 44' கோட்டிலும் வரைக இப்பொழுது இந்த அனைத்து புள்ளிகளையும் இணைக்க வேண்டும் படத்தில் காட்டியவாறு மேலும் செங்குத்துக் கோடுகள் வரைக வளைவரையானது V என்ற புள்ளி வழியே பாய்ந்தாலும் கூட நடுவில் வரையப்படும் செங்குத்துக் கோடுகள் மூலமாக அதனுடைய துல்லியத் தன்மை அதிகரிக்கும் இவ்வாறாகவே நாம் அந்த புள்ளிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் இதைப்போலவே கீழ் பக்கமும் 1 என்ற கோட்டின் நீளத்தை எடுத்து Fல் வைத்து ஆர்க் வரைய வேண்டும் அதைப் போலவே B' கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள அனைத்து கோடுகளிலும் Fல் இருந்து ஆர்க் வரைய வேண்டும் இவ்வாறாகவே நமக்கு கிடைத்துள்ள அனைத்து குறுக்கு வெட்டு புள்ளிகளை வெறும் கையால் நினைக்க வேண்டும் அவ்வாறு இணைக்கையில் நமக்கு பரவளையம் கிடைக்கும் நாம் இப்பொழுது பரவளையத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக P என்ற புள்ளியை கருதுக அங்கிருந்து ஒரு கிடைமட்ட கோட்டை படத்தில் காட்டியுள்ளவாறு வரைக இப்பொழுது FP PD என்பது எஸன்ட்ரிசிட்டி ஆகும் அது எப்பொழுதும் 1க்கு சமமாகும் இப்பொழுது நாம் இரண்டாவது வழிமுறையான ரெக்ட்டாங்கில் முறையில் பரவளையத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை காணலாம் ரெக்ட்டாங்கில் முறையில் நாம் எவ்வாறு நீள்வட்டத்தை வடிவமைத்தோமோ அதே வழிமுறையை இங்கே நாம் பின்பற்ற போகிறோம் 140 mm 100 mm அளவுகள் கொண்ட செவ்வகத்தை வைத்து எவ்வாறு பரவளையத்தை உருவாக்குவது என்பதை காணலாம் எனவே 140 mm நீளம் மற்றும் 100 mm அகலம் கொண்ட ஒரு செவ்வகத்தை வரைந்து அதற்கு ABCDEF என்று படத்தில் காட்டியுள்ளவாறு பெயரிடுக இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நெட்டச்சு ABன் நீளம் 140 mm ஆகும் செவ்வகத்தின் இந்த நீளத்தை சமமான பாகங்களாக பிரிக்க வேண்டும் அதாவது Cக்கு இரண்டு பக்கமும் 1 2 3 4 5 6 என்று சமமாக பிரிக்க வேண்டும் மொத்தம் 12 சம பாகங்களாக இருபக்கமும் 6 பாகங்கள் இருக்க வேண்டும் நீளத்தின் அடிப்படையில் 123456 என்று சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் அதேபோல் படத்தில் காட்டியுள்ளவாறு 1' 2' 3' 4' மற்றும் 5' என்று சமமாக பிரிக்க வேண்டும் அது முடிந்த பிறகு புள்ளி Dஐ முதல் புள்ளி உடன் இணைக்க வேண்டும் அதேபோல் மற்ற புள்ளிகளையும் படத்தில் காட்டியுள்ளவாறு D உடன் இணைக்க வேண்டும் 1 என்ற புள்ளியில் இருந்து செல்லும் செங்குத்துக் கோடு 1' லிருந்து Dக்கு செல்லும் கோடும் சந்திக்கும் புள்ளியை P1 என்க 2 என்ற புள்ளியில் இருந்து செல்லும் செங்குத்துக் கோடு 2' லிருந்து Dக்கு செல்லும் கோடும் சந்திக்கும் புள்ளியை P2 என்க அதேபோல் மூன்றாவது கோட்டிலிருந்து P3 என்ற புள்ளி கிடைக்கிறது அதைப்போன்றே நான்கு மற்றும் ஐந்தாவது கோடுகளிலிருந்து P4P5 புள்ளிகளை உருவாக்கலாம் இவ்வாறாகவே P1P2P3P4 போன்ற புள்ளிகள் கிடைத்த பிறகு A என்ற புள்ளியில் இருந்து D என்ற புள்ளிக்கு வெறும் கையால் பரவளையம் வரைய வேண்டும் இது சமச் சீராக இருப்பதால் P1P2P3P4 போன்ற புள்ளிகளில் இருந்து கிடைமட்ட கோட்டை வரைவதன் மூலம் மற்றொரு பாதி கிடைக்கும் இல்லையெனில் முன்பு பின்பற்றிய வழி முறையை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறாக சமச்சீர் புள்ளிகளை உருவாக்கிய பிறகு அவற்றை இணைப்பதன் மூலம் முழுமையான பரவளையத்தை உருவாக்கலாம் நாம் வரைபடத்தாளில் செய்வோம் முதலில் 140 mm நீளம் மற்றும் 100 mm அகலம் கொண்ட செவ்வகத்தை வரைபடத்தாளில் வரைய வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு 140 mm நீளத்தின் இறுதி புள்ளிகள் AB என்க அதேபோல் இது வரைபடத்தாள் என்பதால் 100 mm அகலம் ஏற்கனவே உள்ளது இந்த அளவுகளை வைத்து படத்தில் காட்டியுள்ளவாறு செவ்வகம் வரைந்து அதன் மற்ற முனை புள்ளிகளுக்கு E மற்றும் F என்று பெயரிடுக இப்பொழுது 140 mm நீளத்தை சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் இப்பொழுது இதை இருபுறமும் சமமாக வெட்டலாம் அல்லது 50 mm எனவும் கொள்ளலாம் இப்பொழுது நாம் செங்குத்தாக இருபுறமும் சமமாக வெட்டும் நிலையில் உள்ளோம் பரவளையத்திற்கு நீள்வட்டத்தை போல நான்கு காற்பகுதிகளாக பிரிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் பரவளையம் எப்பொழுதுமே செங்குத்து அச்சை பொறுத்து சமச்சீராக இருக்கும் மேலும் இதில் C மற்றும் D என்ற புள்ளிகளை குறிக்க இவற்றை 7 சம பாகங்களாகப் பிரிக்க முடியும் அதாவது 1 2 3 4 5 6 மற்றும் 7 அதேபோல் செங்குத்துக் கோட்டிலும் 7 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் 100 mm நீளத்தை சம பாகங்களாக பிரிப்பதற்கு முதலில் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு சாய்ந்த கோட்டை வரைய வேண்டும் கவராயத்தை பயன்படுத்தி 1 2 3 4 5 6 மற்றும் 7 என்ற புள்ளிகளை குறிக்க வேண்டும் அதன் பிறகு அதை இணை புள்ளிகளுடன் சேர்க்க வேண்டும் அதற்கு எளிதாக முதலில் ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும் செட் ஸ்கொயர் பயன்படுத்தி இதை வரையலாம் படத்தில் காட்டியுள்ளவாறு இந்த கோடுகளை நீட்டிக்க வேண்டும் இதற்கு செட் ஸ்கொயர் பெரிதும் பயன்படுகிறது இதைப் பயன்படுத்தி சமமான பாகங்களை உருவாக்கலாம் இப்பொழுது தேவையான புள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றை 1' 2' 3' 4' 5' மற்றும் 6' என்று அழைக்கலாம் 1' 2' 3' 4' 5' மற்றும் 6' ஆகிய புள்ளிகளை D உடன் இணைக்க வேண்டும் இப்பொழுது 123456 ஆகிய புள்ளிகளிலிருந்து செங்குத்துக் கோடுகள் வரைய வேண்டும் இவ்விரு புள்ளிகளில் இருந்து வரையப்பட்ட கோடுகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும் புள்ளிகளுக்கு P1P2P3P4P5P6 என்று பெயரிடலாம் இவ்வாறு அந்த புள்ளிகளை வெறும் கையால் அடிப்பாகத்திலிருந்து இணைப்பதன் மூலம் பரவளையத்தை உருவாக்கலாம் மற்றொரு பாகத்தை சமச்சீர் பண்புகளின் அடிப்படையில் உருவாக்கலாம் உதாரணமாக அனைத்து புள்ளிகளில் இருந்தும் கிடைமட்டக் கோடுகள் வரைந்து மீதி பரவளையத்தை உருவாக்கலாம் ட்ராப்ட்டர் பயன்படுத்தி மிக எளிதாக கிடைமட்ட கோடுகளை வரையலாம் மையக் கோட்டிலிருந்து ஒவ்வொரு புள்ளியும் இருக்கும் தூரத்தை அளந்து அதே புள்ளியை மற்றொரு பக்கத்தில் குறித்து பரவளையத்தை உருவாக்கலாம் இவ்வாறாக ஒரே கிடைமட்ட கோட்டில் ஒரே புள்ளிகள் பெறப்படுகின்றன வரைபடத்தாளில் அவை சந்திக்கும் புள்ளிகளை குறித்துக் கொள்ள வேண்டும் பரவளையம் சமசீராக இருப்பதால் ஒரே மாதிரியான புள்ளிகள் மையக் கோட்டிற்கு இருபுறமும் கிடைக்கின்றன இதை பயன்படுத்தி நாம் மீதி பரவளையத்தை உருவாக்க முடியும் வெறும் கையினால் கிடைத்துள்ள அனைத்து புள்ளிகளையும் இணைக்கும் பொழுது நமக்கு பரவளையம் கிடைக்கிறது அடுத்த வகுப்பில் டேன்ஜெண்ட் முறையில் எவ்வாறு பரவளையத்தின் தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடுகள் வரைவது என்று பார்க்கலாம்